இந்த செயல் விளக்கத்திற்கு வருக இந்த செயல் விளக்கம் பார்மேட் ஸ்டிரிங் பாதிப்புகளை பற்றியது இந்த பயிற்சியுடன் VM இல் உள்ள ஒரு குறியீட்டை ஒருநிலைப்படுத்துவதை பார்ப்போம் இந்த குறியீடு NPTEL Codes module6 இல் உள்ளது நீங்கள் அதை print3a c என்று அழைக்கப்படும் கோப்பில் பார்க்கலாம் இந்த குறியீடு முன்னர் நாம் பார்த்ததைப் போலவே ஒரு முழுதளாவிய மாறி s க்கு அடிப்படையில் மிகவும் ஒத்ததாக இருக்கிறது மற்றும் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் printf இல் உள்ள பாதிப்புகளைப் பயன்படுத்துவதும் s ஐ மாற்றியமைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே s என்பது முழுதளாவிய மாறி என்று குறிக்கவும் ஆகையால் டிபால்ட் என்பது 0 வாக தொடக்க மதிப்பிடப்படுகிறது எனவே எந்தபாதிப்புகளும் இல்லாமல் அல்லது இந்த printf இயக்கும் போது இந்த நிரல் பாதிப்பை பயன்படுத்தாமல் 0 க்கு சமமாக அச்சிடும் இங்கே நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் யூசர் ஸ்டிரிங் ஐ மாற்றப் போகிறோம் மற்றும் குறிப்பாக இந்த யூசர் ஸ்டிரிங் என்பது printf இல் பார்மேட் ஸ்பெசிபையர் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த யூசர் ஸ்டிரிங் ஐ மாற்றியமைக்க s இன் மதிப்பு 0 வாக இருக்க கூடாது அல்லது அதற்கு பதிலாக s இன் மதிப்பை வேறு விதமாக மாற்ற முயற்சிப்போம் எனவே இது முதலில் இயங்குவதைப் பார்ப்போம் அல்லது நாங்கள் முன்பு போலவே மேக் கிளீன் பின்னர் மேக் போலவே நிரலை உருவாக்கி பின்னர் அதை print3a ஆக இயக்குகிறோம் மேலும் 60 க்கு ஒத்ததாக s இருக்கும் மேலும் தெளிவு படுத்த வேண்டுமென்றால் நாம் print3a c மற்றும் s என்பது 60 க்கு சமமாகும் என்று குறிப்பிடவும் எனவே என்ன நடந்தது என்றால் s இன் மதிப்பு அல்லது 0 வாக இருந்தால் printf இல் உள்ளது போல் பாதிப்பு காரணமாக மாற்றி அமைக்கப்படுகிறது மற்றும் 60 மதிப்பை பெற்றுள்ளது எனவே இது போன்று வித்தியாசமான வின்டோவில் குறியீடுகளை திறக்கலாம் மற்றும் ஜிடிபி யைப் பார்போம் அத்துடன் சரியாக என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் சரி எனவே இந்த வரிகள் தொடங்குவதற்கு முன்பு பிரேக்பான்ட் வைப்போம் மற்றும் இங்கு ஒரு சில மதிப்புகளை முதலில் குறித்துக் கொள்வோம் பிறகு அதை பிரித்துக் கொள்வோம் மற்றும் printf க்கு அழைப்பு என்று குறிக்கவும் அதாவது இந்த இடத்தில் printf user string உள்ளது மற்றும் printf இல் இருந்து ஒத்த இடம் 0804850c ரிடர்ன் முகவரி ஆக இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த முழுதளாவிய மாறி s இன் முகவரி மற்றும் px s மூலமாக இதை பெறுகிறோம் மற்றும் இதன் மதிப்பு 0804a028 முக்கியமாக சிறிய இந்திய குறியீட்டில் வழிவகைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் இந்த குறிப்பிட்ட யூசர் ஸ்டிரிங் ஐ User String பார்த்தால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அதாவது முதலில் முழுதளாவிய மாறி s முகவரி இருக்கிறது இரண்டாவதாக இங்கு இருக்கும் பார்மேட் அட்ரிபியூட் 54x நம்மிடம் இருக்கிறது அங்கே முக்கியமாக 54 பதிப்புகள் அச்சிடப்படலாம் மற்றும் பிறகு நம்மிடம் 6n இருக்கிறது ஆகையால் n எதை குறிக்கிறது என்றால் இந்த இடத்தில் குறிப்பிட்டுள்ள ஆர்கியுமென்ட் எழுத்துக்களின் எண்ணிக்கையை printf மூலமாக அச்சிடப்பட்டு நிரப்பப்படுகிறது எனவே நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் s உடன் அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கையோடு மாற்ற வேண்டும் எனவே நாம் இங்கு மேலும் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒத்தது அல்லது இதன் மூலம் அச்சடிக்கப்பட்ட 4 எழுத்துக்களை கொண்டது எனவே இந்த பைட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் இங்கு ஐந்து இடங்கள் உள்ளன மற்றும் இங்கே ஆறு இடம் பிளஸ் 54 மொத்தமாக 60 எழுத்துக்களை அது அச்சிடப்படுகிறது எனவே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் printf செயல்படுகிற பொழுது n என்று நிரப்புகிறது s இன் மதிப்பில் 60 மற்றும் இதை நாம் பின்வருமாறு காணலாம் எனவே நமக்கு s இன் மதிப்பு கிடைத்தது மற்றும் நமக்கு printf இல் அதாவது முகவரி 0804850c மூலம் ரிட்டன் மதிப்பு கிடைத்தது மேலும் இப்பொழுது நாம் ஓரிரு வழிமுறைகள் மூலம் ஒரே படி சென்று printfPLT ஐ பதிவு செய்வோம் மற்றும் printf செயல்பாடு இறுதியானது இந்த கட்டத்தில் நாம் ஸ்டேக்கைப் பார்ப்போம் மற்றும் இது போன்ற ஸ்டேக்கின் உள்ளடக்கங்களை அச்சிடுங்கள் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் திரும்பும் முகவரி 0804850C இங்கே உள்ளது மற்றும் முகவரி ffffcf48 என்ற யூசர் ஸ்டிரிங் அதற்கு முன் 1 ஆகும் நாம் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயம் என்னவென்றால் ஒரு இடத்தில் இந்த முதல் ஆர்கியுமென்ட்டிலிருந்து 6 சொற்களை printf க்கு 6 சொற்களின் ஆஃப்செட்டில் முதல் ஆர்கியுமென்ட்டிலிருந்து printf க்கு இந்த யூசர் ஸ்டிரிங் 0804a028 ஆகும் எனவே என்ன நடக்கிறது என்றால் printf முதலில் இந்த நான்கு எழுத்துக்களை அச்சிடும் பின்னர் அது 54 சொற்களை விட்டுச்செல்லும் இடத்தை அச்சிடும் அது உண்மையில் இப்போது மற்றொரு இடத்தை அச்சிடும் அது இங்கு வரும்போது அந்த s இன் முகவரி உள்ளது பார்மேட் ஸ்பெசிபையர்ஸ் இல் உள்ள சதவீதம் n இன் காரணமாகவும் மேலும் இது இந்த printf முகவரிக்குச் செல்லும் மற்றும் அச்சிடப்பட்ட எழுத்துகளின் எண்ணிக்கையின் உள்ளடக்கங்களை அதில் நிரப்புகிறது இதில் 60 எனவே எப்போது printf இயக்கி நிறைவுசெய்கிறது அதில் 60 இன் மதிப்பு உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட இயக்கத்தை தொடரும்போது 60 இன் மதிப்பைப் பெறும் என்பதைக் காண்கிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட நிரலை நீங்கள் கம்பைல் செய்யும் ஒவ்வொரு முறையும் s முகவரியில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதை இப்போது கவனியுங்கள் மேலும் யூசர் ஸ்டிரிங் முகவரியில் உள்ள பிற சிறிய வேறுபாடுகள் மற்றும் பல எனவே மூலக் குறியீடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் GDB ஐப் பயன்படுத்துவது நல்லது s இன் சரியான இடங்களை அடையாளம் கண்டு அதற்கேற்ப நிரல்களை மாற்றவும் மேலும் அது செயல்படுத்துவதற்காக அதை இயக்கவும்நன்றி